வணக்கம் கடந்த அமர்வில் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் கட்டமைப்பு நிர்வாகத்தின் தேவை மற்றும் நிர்வாகத்தின் பற்றாக்குறை இருந்தால் என்ன நடக்கும் என்று விவாதித்தோம் நீங்கள் அதை நினைவில் வைத்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் உங்கள் நிறுவனத்தின் இயக்குநர்கள் யார் என்று உங்கள் வருடாந்திர அறிக்கையிலும் சரிபார்க்கும்படி கேட்டுக்கொண்டேன் வருடாந்திர பொதுக் கூட்டமான AGM அறிவிப்பையும் நீங்கள் செய்துள்ளீர்கள் என்று நம்புகிறேன் வாரியக் கூட்டங்கள் பற்றிய சில தகவல்களும் இருக்கும் எனவே அது நிர்வாகத்தின் அடிப்படைகளைப் பற்றியது இன்று நாம் உலகளாவிய மாதிரிகளைப் பார்க்கிறோம் பெருநிறுவன நிர்வாகக் கொள்கைகள் உலகளாவிய இயல்புடையவை என்றாலும் உலகின் பல்வேறு பகுதிகளில் விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது எனவே இன்றைய கலந்துரையாடல் அது குறித்து இருக்கும் கடந்த முறை நாம் பார்த்தது போல் நெறிமுறைகள் ஆளுகையின் மிக முக்கியமான பகுதியாகும் இது இந்திய கலாச்சாரத்தில் அதிகம் உள்ளது எனவே அதைப் பற்றி விவாதிப்போம் இப்போது மிகவும் பிரபலமான மாடல் ஆங்கிலோ யு எஸ் மாடல் ஆகும் இது அமெரிக்காவிலோ அல்லது இங்கிலாந்திலோ முக்கியமாக ஆங்கிலம் பேசும் நாடுகளில் உருவாகியுள்ளது இது உலகம் முழுவதும் பரவியுள்ளது ஏனென்றால் அங்கிருந்து பெரிய எம் சி கள் உலகில் எல்லா இடங்களிலும் இயங்குகின்றன மற்றும் பல கட்டுப்பாட்டாளர்கள் இந்த மாதிரியை ஏற்றுக்கொண்டது இப்போது இங்கே தலைமை நிர்வாக அதிகாரி முக்கிய பங்கு வகிக்கிறார் எனவே தலைமை நிர்வாக அதிகாரி என்பது நடவடிக்கைகளை கவனித்துக்கொள்பவர் வாரியத்திற்கு புகாரளிப்பதற்கான பொறுப்பும் பங்குதாரர்களுக்கு புகாரளிப்பதற்கான பொறுப்பாகும் இப்போது மூலதனச் சந்தைகள் குறிப்பாக அமெரிக்காவில் மிகவும் சுறுசுறுப்பாக உள்ளன எனவே தலைமை நிர்வாக அதிகாரி செயல்திறன் குறைந்துவிட்டால் அது நிறுவனத்தின் பங்குச் சந்தை செயல்திறனில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பங்கு விலைகள் பொதுவாகக் குறைகின்றன இது தலைமை நிர்வாக அதிகாரி செயல்பாட்டில் ஒரு கட்டுப்பாட்டு பொறிமுறையாகும் இப்போது குறுகிய கால நடவடிக்கைகள் மிகவும் முக்கியம் ஏனெனில் தலைமை நிர்வாக அதிகாரியை நியமிப்பது 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அல்லது சில நேரங்களில் 1 வருடம் கூட எனவே இந்த காலாண்டில் அந்த ஆண்டின் லாபம் பல மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறது ஏனெனில் பங்குச் சந்தைகள் மிகவும் உணர்திறன் வாய்ந்தவை என்பதை நீங்கள் அறிவீர்கள் இலாபங்கள் அல்லது செயல்திறன் காலாண்டின் முடிவில் கூட இல்லாத பங்கு விலைகளில் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தும் இது ஒவ்வொரு நிமிடமும் நடக்கும் எனவே குறுகிய காலத்தில் நேர்மறையான பக்க அல்லது எதிர்மறையான பக்கமானது மிக முக்கியமானது கார்ப்பரேட் கையகப்படுத்துதலுக்கான செயலில் சந்தை இருக்க வேண்டும் என்பது மாதிரியில் மிகவும் அவசியம் எனவே நிர்வாக குழு சரியாக செயல்படவில்லை என்றால் பங்கு விலைகள் வீழ்ச்சியடையும் அது நிறுவனத்திற்கு மோசமான பெயரைக் கொடுக்கும் ஆனால் அது கட்டுப்பாட்டு குழுவில் உடனடி விளைவை ஏற்படுத்தாது ஏனென்றால் அவர்கள் நியாயமான எண்ணிக்கையிலான பங்குகளை வைத்திருந்தால் அவர்கள் தொடர்ந்து நிறுவனத்தின் பொறுப்பில் இருக்க முடியும் ஆனால் விலைகள் வீழ்ச்சியடைவதால் நிறுவனம் கையகப்படுத்த விரும்பும் ஒருவருக்கு இரையாகிறது எனவே மற்ற குழுக்கள் நிறுவனத்தை கையகப்படுத்தலாம் மற்றும் தற்போதைய நிர்வாகம் கையகப்படுத்தும் அச்சுறுத்தலின் காரணமாக அங்லோ யு எஸ் மாடல் அவ்வாறு இயங்குகிறது விலைகள் குறைப்பதன் மூலம் எதிர்மறையான செயல்திறன் அபராதம் விதிக்கப்படுகிறது எதிர்மறையான செயல்திறன் நீண்ட நேரம் தொடர்ந்தால் முழு நிறுவனமும் வேறொருவரால் கையகப்படுத்தப்படும் இப்போது ஒரு ஏஜென்சி கோட்பாடு உள்ளது இது இந்த மாதிரியைப் புரிந்து கொள்ள மிகவும் முக்கியமானது இது பங்குதாரர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் இடையிலான ஆர்வத்தை எவ்வாறு இணைப்பது என்பதற்கான ஒரு ஆய்வாகும் இவை மிக முக்கியமான பங்குதாரர்களாகக் கருதப்படுகின்றன மேலும் நீங்கள் அங்கு செல்லலாம் ஏஜென்சி கோட்பாட்டில் நிறைய ஆராய்ச்சி நடந்துள்ளது இப்போது கொடுக்கப்பட்ட முக்கிய தீர்வுகள் பெரிய ஊதிய காசோலை வடிவத்தில் உள்ளன எனவே தலைமை நிர்வாக அதிகாரிக்கு கணிசமாக அதிக சம்பளம் மிக அதிக சம்பளம் மற்றும் நிறைய சலுகைகள் வழங்கப்படுகின்றன இப்போது சி செயல்திறன் வீழ்ச்சியடைந்தால் நபரை உந்துதலாக வைத்திருக்கும் கணிசமான நிதி நன்மையை நபர் இழக்க நேரிடும் தலைமை நிர்வாக அதிகாரி மட்டுமல்ல மூத்த நிர்வாக குழுவினருக்கும் இது உண்மைதான் அவர்களுக்கு பங்கு விருப்பங்களின் வடிவத்தில் மற்ற நன்மைகளும் வழங்கப்படுகின்றன பங்கு விருப்பங்கள் உங்களுக்குத் தெரியும் என்று நம்புகிறேன் எனவே அவை பல பங்குகளை பெரும்பாலும் இலவசமாக அல்லது தள்ளுபடி விலையில் வழங்கப்படுகின்றன அவை சில நாட்களுக்குப் பிறகு மாற்றப்படுகின்றன எனவே அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்களானால் நிறுவனத்தின் விலை அதிகமாக இருக்கும் என்ற ஊக்கமும் அவர்களுக்கு உள்ளது அவர்கள் மிகக் குறைந்த விலையில் பங்குகளைப் பெறுவதால் அவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் மூன்றாவது கையகப்படுத்துவதற்கான ஒரு சந்தையாகும் இது விலை நிறுவனத்தில் மோசமான செயல்திறன் வீழ்ச்சியடைந்தால் கையகப்படுத்துவதற்கான எளிதான இலக்காக மாறும் நிச்சயமாக புதிய குழு தற்போதைய அணியை வெளியேற்றும் எனவே இது ஒரு பெரிய ஊதிய காசோலை அச்சுறுத்தலாக மாறும் ஏனெனில் ஒரு மோசமான செயல்திறன் வேலை இழப்பு மற்றும் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டை இழத்தல் ஆகியவற்றைக் குறிக்கும் இப்போது சம்பள காசோலை எவ்வளவு பெரியது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு இது ஒரு சமீபத்திய செய்தி இது ஒரு வருடம் பழமையான செய்தி இந்தியாவின் மிகப்பெரிய வங்கி என்பது ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கி என்று நமக்கு தெரியும் அந்த நேரத்தில் அதாவது 16 17 ஆம் ஆண்டில் அருந்ததி பட்டாச்சார்யா தலைமை தாங்கினார் இப்போது அருந்ததி எஸ்பிஐ போன்ற பெரிய வங்கியை நிர்வகித்து வருகிறார் இது சந்தை பங்கை 23 சதவீத வைப்புத்தொகையும் 21 சதவிகித அட்வான்ஸ் தொகையும் கொண்டுள்ளது எனவே இந்திய வங்கித் துறையைப் பார்த்தால் ஸ்டேட் வங்கி எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம் அவரது சம்பளம் ஆண்டுக்கு 28 லட்சம் இது ஐசிஐசிஐ வங்கி தலைமை நிர்வாக அதிகாரியின் சம்பளத்தில் 5 சதவீதத்திற்கும் குறைவானது அந்த நேரத்தில் சாந்தா கோச்சார் ஐசிஐசிஐ தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்தார் வங்கியின் இழப்பீடு 6 கோடியாக இருந்தது அருந்ததிக்கு இழப்பீடு 28 லட்சம் மட்டுமே எஸ்பிஐ பொதுத்துறையின் கீழ் ஒரு பொதுத்துறை நிறுவனம் என்பது தலைவர் மற்றும் எம் க்கு கூட 28 லட்சம் தனியார் துறையில் தலைமை நிர்வாக அதிகாரிக்கு 6 கோடி இது தனியார் துறை வங்கிகளின் தலைமை நிர்வாக அதிகாரி பெறும் பிற சலுகைகளை உள்ளடக்கியது அல்ல இது ஐசிஐசிஐக்கு மட்டுமல்ல பிற தனியார் துறை வங்கிகளின் சம்பளத்தையும் நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் ஆகவே எச் சி வங்கியின் பொறுப்பாளராக அல்லது தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கும் ஆதித்யா பூரி 2016 ஆம் ஆண்டிற்கான சம்பளம் 9 3 ஆக இருந்தது பின்னர் 10 கோடியாக இருந்தது இப்போது 9 67 கோடியாக உள்ளது இது சலுகைகளைத் தவிர்த்து வருவது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது சாந்தா கோச்சருக்கு 4 79 பின்னர் 6 ஆக இருந்தது இப்போது அவர் ஒரு மோசடியில் சிக்கியிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே அவர் நீக்கப்பட்டார் ஆக்சிஸ் வங்கியின் தலைவராக இருக்கும் ஷிகா ஷர்மாவில் இது ராணா கபூர் யெஸ் வங்கிக்கு 3 73 கோடி அதாவது 4 கோடி ஆகும் மீண்டும் 5 முதல் 6 கோடி வரை கோடக் மஹிந்திரா வங்கிக்கு உதய் கோடக்கிற்கு 3 கோடி எனவே பல தனியார் நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளுக்கு இந்த வருமானம் உண்மையாக இருக்கிறது அனைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியாக சேர விரும்புவது ஏன் என நீங்கள் இப்போது உணர்கிறீர்களா இது முக்கியமாக அமெரிக்க மாதிரியின் காரணமாகும் அங்கு உயர் நிர்வாக குழு மிக அதிக சம்பளம் பெறுகிறது இது ஒரு எடுத்துக்காட்டு இப்போது ஜப்பானிய மற்றும் ஜெர்மன் மாதிரிகளும் பார்ப்போம் இவை முன்னேறிய நாடுகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் மூலதனச் சந்தைகள் அமெரிக்காவைப் போல செயலில் இல்லை எனவே ஒரு அமெரிக்க மாதிரி அல்லது ஆங்கிலோ யு எஸ் மாதிரியில் திட்டமிடப்பட்டுள்ள சந்தைக் கட்டுப்பாடு செயலில் இல்லை இப்போது இங்கே குறுகிய கால இலக்குகளுக்கு பதிலாக நீண்ட கால இலக்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் பங்குதாரர்களுக்கு அதிக ஆதிக்கம் செலுத்துகிறது இணைப்புகள் மற்றும் கையகப்படுத்துதலுக்கான வாய்ப்புகள் ஒப்பீட்டளவில் குறைவாகவே உள்ளன ஏனெனில் செயலில் சந்தை இல்லாததால் கட்டுப்பாட்டாளர்களுக்கு அதிக கட்டுப்பாடு இருப்பதால் அவை கையகப்படுத்துதல்களை எளிதில் ஊக்குவிப்பதில்லை வங்கி சாராத நிதிக்கு ஒரு கட்டுப்பாடு உள்ளது எனவே வங்கிகள் ஜப்பானிய மற்றும் ஜேர்மன் நிறுவனங்களில் அவற்றின் பெருநிறுவன நிர்வாகத்தில் கூட மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன ஏனெனில் வங்கிகள் முக்கிய பங்குதாரர்களாக இருப்பதால் சந்தைக் கட்டுப்பாட்டுக்கு பதிலாக வங்கிகள் அல்லது செயல்பாட்டில் முக்கியமான நிறுவனங்கள் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும் இது ஒரு வங்கி ஆதிக்கம் செலுத்தும் பொருளாதாரம் ஆகும் இப்போது சீன மாதிரிக்குச் செல்வோம் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக சீனா நிறைய செய்திகளில் உள்ளது மற்றும் சீனா பல்வேறு வகையான பொருட்களில் முக்கிய சந்தை பங்கைப் பெற்றுள்ளது நிறைய உற்பத்தி அல்லது உற்பத்தி நடவடிக்கைகள் சீனாவிற்கு மாறிவிட்டன இப்போது சீனாவில் இது அரசாங்க நிறுவனங்களின் ஆதிக்கம் ஆகும் இப்போது ஓரளவு தனியார்மயமாக்கப்பட்ட நிறுவனங்கள் தங்களுக்கு வர்த்தக பங்குகள் கிடைத்துள்ளன மேலும் நிர்வாகத்தின் தரங்களும் உள்ளன ஆனால் பல சந்தர்ப்பங்களில் ஒரு சண்டை வாரியம் உள்ளது இது உண்மையிலேயே உள் நிறுவனத்தின் உள் ஆதிக்க அமைப்பு எனவே அன்றாட நடவடிக்கைகளுக்கு ஒரு வாரியம் இருக்கும் முடிவெடுப்பதில் இறுதிக் கருத்துக்களைக் கொண்ட அரசாங்கக் கட்சித் தலைவர்கள் போன்ற ஒரு மூத்த குழு இருக்கும் எனவே இது ஒரு மாநிலத்தின் ஆதிக்கம் மற்றும் சிறுபான்மை பங்குதாரர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதில்லை அவர்களுக்கு அதிக உரிமைகள் இல்லை அது ஒரு சீன மாதிரி இப்போது இந்தியாவில் கார்ப்பரேட் ஆளுகை மாதிரியைப் பார்க்கிறோம் இது பண்டைய இந்தியாவின் மாதிரி ஆகும் ஏனெனில் தற்போது நடைமுறையில் உள்ள மாதிரி பெரும்பாலும் ஆங்கிலோ அமெரிக்க மாதிரி ஆனால் வரலாற்றில் மிக நீண்ட காலத்திலிருந்து ஒரு நெறிமுறை அடித்தளத்துடன் கூடிய ஒரு மாதிரியைப் பெற்றுள்ளோம் வேத காலம் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டது என்பதை நாம் அறிவோம் மேலும் நிறைய நெறிமுறை அடித்தளங்கள் அல்லது தார்மீக அடித்தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன எனவே வரலாற்றுக்கு முந்தைய காலங்களில் கூட பல்வேறு ரிக்வேத பாடல்களிலிருந்தோ அல்லது உபநிடஷங்களில் இருந்து அரசு தொடர்பான சில விதிமுறைகள் மற்றும் வழிமுறைகளை நாங்கள் கவனிக்கிறோம் நாங்கள் கவ்டில்யாவின் ஆர்த்தசாஸ்திரத்திற்குச் Kautilya's Arthshastra சென்றால் ஒழுங்குமுறைக்கான பல்வேறு விதிமுறைகள் இன்னும் நன்கு ஆவணப்படுத்தப்பட்ட விதிமுறைகளுக்கு வழங்கப்படுகின்றன எனவே பெயர் அர்த்தசாஸ்திரம் என்றாலும் உண்மையில் அது ஆளுகை பற்றியது எனவே கார்ப்பரேட்டுகள் அல்லது வணிகங்களுக்கு கூட அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல பல நிர்வாகக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது மௌரிய சாம்ராஜ்யத்தின் தலைநகராக இருந்த படாலிபுத்ராவின் வரலாற்று பதிவுகளைப் பார்த்தால் அவர்கள் நகரத்தை நன்றாக நிர்வகித்துள்ளனர் மேலும் ஆட்சி கொள்கைகளை சரியாக வகுத்துள்ளனர் அரசன் அல்லது வேறு எந்த தலைவருக்கும் கார்ப்பரேட் தலைவருக்கு கூட நான்கு முக்கிய கொள்கைகலும் நான்கு மடங்கு கடமைகள் அல்லது தர்மம் என்று அழைக்கப்படுகின்றன ஒன்று ரக்ஷா அல்லது பாதுகாப்பு இரண்டாவதாக விருத்தி இது வளர்ச்சி மட்டுமல்ல மேம்பாடு கூட பழனா ஒரு பராமரிப்பைக் கொண்டிருக்கிறது மற்றும் யோகாக்ஷெமா இது கட்டுப்பாடுகளைக் கொண்டிருப்பது மற்றும் பாதுகாப்பது எனவே தலைவர்களுக்கு நான்கு மடங்கு கடமைகள் இருந்தன அவை பண்டைய வேதங்களில் பல்வேறு முக்கிய கருத்துக்கள் அல்லது எண்ணங்கள் உள்ளன அவை ஆளுகைக்கு மிகவும் பொருத்தமானவை எனவே அவற்றில் சிலவற்றை பட்டியலிட முயற்சித்துள்ளேன் முதலாவது ஆத்மானோ மோக்ஷார்த்தம் ஜகத் ஹிட்டாயா சா எனவே எல்லா வேலைகளும் உலகத்திற்கு நன்மை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகும் ஜகத் ஹிட்டாய சா உலகின் நன்மைக்காகவும் பொருள் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உரு பெறுகிறது எனவே பொருள் ரீதியாக நீங்கள் இந்த உலகில் வெகுமதியைப் பெறுவீர்கள் ஏனெனில் நீங்கள் மோக்ஷ வடிவில் அல்லது வாழ்க்கையின் அடிப்படைக் கொள்கையான பிற உலகிலும் வெகுமதியைப் பெறுவீர்கள் பின்னர் ஆத்மான விந்தியேட் விரியம் ஆத்மான என்றால் சுய எனவே வேலையில் சிறந்து விளங்குவதற்கான வலிமையும் உத்வேகமும் உள்ளிருந்து வருகிறது எனவே தெய்வீக அல்லது ஆண்டவர் உள்ளுக்குள் இருக்கிறார் எனவே இது மேற்கில் அல்லது ஆங்கிலோ யுஎஸ் மாடலில் நீங்கள் பார்க்கும் வெளியில் இருந்து கிடைக்கும் வெகுமதிகளை அடிப்படையாகக் கொண்டதல்ல ஆனால் பெரும்பாலும் திரும்பி வரும் காசோலை அல்லது சில அச்சுறுத்தல் இருக்கும் ஆனால் இங்கே விண்டியேட் விரியம் என்பதிலிருந்து உங்களுக்குள் இருந்து நல்லது அல்லது சுயநல வேலை செய்வது போல் உணர்கிறீர்கள் அதுவே நடவு கொள்கை தேஷம் சுகம் தேஷாம் சாந்தி ஷஸ்வதி இங்கு சுகம் என்பது மகிழ்ச்சியைக் குறிக்கிறது சாந்தி அமைதியைக் குறிக்கிறது ஷஸ்வதி என்றால் எல்லையற்றது மற்றவர்களை அல்லது அனைத்து நல்வாழ்வுகளையும் கவனித்துக்கொள்வதிலிருந்து எல்லையற்ற மகிழ்ச்சியும் சமாதானமும் சாத்தியமாகும் ஏனென்றால் மற்றவர்களை மகிழ்ச்சியடையாமல் வைத்துக் கொள்ள நாம் மகிழ்ச்சியைப் பெற முயற்சித்தால் அது ஷஸ்வதி சுகமாக இருக்காது ஏனென்றால் வேறு சில சமயங்களில் நாம் பாதிக்கப்படுவோம் எனவே இங்கே செய்தி என்னவென்றால் ஷஸ்வத் சுக் அல்லது எல்லையற்ற மகிழ்ச்சிக்காக நாம் மற்றவர்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் இப்போது யோகா கர்மாஷு கவ்சாலம் அல்லது சமத்வம் யோகா உசியடே இவை யோகாவின் இரண்டு வரையறைகள் அமைதியாகவும் மனதுடனும் செயல்படுபவர் மிக அதிகமாக சாதிக்கிறார் எனவே கவ்சல்யா அல்லது கர்மாவின் செயல்திறன் நாம் திசைதிருப்பப்படாமல் வேலை செய்ய முடிந்தால் நாம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறோம் என்பதைப் பொறுத்தது பின்னர் நாம் மிகச் சிறப்பாக செயல்பட முடியும் நம்முடைய சாதனை நிலை மிக உயர்ந்ததாக இருக்கும் யடிஷி பவனா யஸ்யா சித்தி பவதி தத்ரிஷி பவானா என்றால் உணர்வுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பெறும் வழியை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் எனவே மற்றவர்களிடம் உங்களுக்கு மோசமான உணர்வுகள் இருந்தால் நீங்கள் கெட்ட விஷயங்களைப் பெறுவீர்கள் ஆனால் மற்றவர்களிடம் நல்ல உணர்வுகளை வைத்திருந்தால் நல்ல விஷயங்களை மீண்டும் பெறுவீர்கள் எனவே சிறந்த செயல்திறனை அடைவதற்கு அல்லது ஒரு நியாயமான கார்ப்பரேட் ஆளுகைக்கு பொறுப்பான நபர்கள் நியாயமான மற்றும் நல்ல உணர்வுகளைக் கொண்டிருக்க வேண்டும் விளைவு மட்டுமல்ல வழிமுறைகளும் கூட முக்கியம் பரஸ்பரம் பவயந்தா ஸ்ரேயா பரம் பவப்ஸ்யாதா எனவே இங்கே பரஸ்பரம் பவயந்த பரஸ்பரம் என்றால் பரஸ்பர ஒத்துழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது இது வெறும் போட்டி உணர்வு மட்டுமல்ல மேற்கத்திய மாடல் பெரும்பாலும் போட்டிக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது எனவே மேலாளர்கள் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களை விட சிறந்தவர்கள் என்பதை நிரூபிக்க விரும்புகிறார்கள் ஆனால் இந்திய மாதிரியில் பரஸ்பர ஒத்துழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இப்போதெல்லாம் உலகம் மெதுவாக அணி உணர்வை நோக்கி நகர்கிறது ஒரு அணியாக நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் ஏனெனில் நிறுவனம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு அணியாக நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் எனவே அந்த குறிப்பிட்ட விஷயம் இந்த கொள்கையிலிருந்து வருகிறது இது போன்ற கொள்கைகளை நாம் கொண்டிருக்கலாம் ஆனால் அவற்றில் சிலவற்றை பட்டியலிட முயற்சித்தேன் இப்போது இவை இந்திய நிர்வாகக் கொள்கைகளின் அடிப்படை மதிப்புகள் மனிதனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் ஒரு நபருக்கு அபரிமிதமான ஆற்றல் மற்றும் முழுமைக்கான திறமை ஆகியவை இருப்பதால் மனிதனால் எவ்வளவு சிறப்பாக அடைய முடியும் என்பதற்கு வரம்பு இல்லை ஒரு முழுமையான அணுகுமுறை உள்ளது ஏனெனில் தனிநபர் மற்றும் பிரபஞ்சத்தின் ஒற்றுமை இந்திய கருத்தாக்கத்தின் தொடக்க புள்ளியாகும் எனவே மற்றவர்களைத் தொந்தரவு செய்ய முயற்சித்தால் அது ஒரு சண்டை அல்ல இது ஒரு முழுமையான அணுகுமுறையாகும் இது அணிக்குள்ளும் கார்ப்பரேட்டுகள் மற்றும் பிற நிறுவனங்கள் அல்லது பங்குதாரர்களிடையேயும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நுட்பமான மற்றும் தெளிவற்ற பாடங்கள் இப்போது உறுதியான பொருள்களைப் போலவே மிக முக்கியமானவை உலகெங்கிலும் உள்ள நிறுவனங்களின் இருப்புநிலைகளைப் பார்த்தால் அந்த உறுதியான சொத்துக்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே மிக முக்கியமானது என்று கூறுகிறார்கள் இப்போது ஒரு நாள் அருவமான சொத்துக்கள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன ஏனென்றால் அறிவு சமுதாயத்தில் உண்மையில் நமது பண்டைய வேதங்கள் அல்லது சாஸ்தாக்கள் ஆயிரக்கணக்கான அல்லது ஒருவேளை லட்சம் வருடங்களுக்கு முன்னதாக அதை வலியுறுத்தியிருந்தன அதற்கு முன்னர் ஒருவர் மூன்றாவது கண் அல்லது கயனாச்சக்ஷை வளர்த்துக் கொள்ள வேண்டும் வெளிப்புற வளங்களை விட மிக முக்கியமானவை வெளி வளங்கள் மூலதனம் அல்லது ஆலை மற்றும் இயந்திரங்களின் வடிவத்தில் உள்ளன ஆனால் அவற்றை திறம்பட பயன்படுத்த உங்களுக்கு உள் திறமை இருந்தால் உள் வளங்கள் மற்றும் வெளிப்புற வளங்களை உயர்த்த முடியும் நாங்கள் ஏற்கனவே விவாதித்த கடைசி விஷயம் ஒத்துழைப்பு பற்றியது அந்த ஒத்துழைப்பு என்பது குழுப்பணிக்கான ஒரு சக்திவாய்ந்த கருவியாகும் எந்தவொரு அணியின் அல்லது எந்தவொரு நிறுவனத்தின் வெற்றியும் தனிப்பட்ட சாதனை முக்கியமல்ல என்று பொருள்படும் கூட்டுப் பணியைப் பொறுத்தது ஆனால் இது குழுப்பணியால் ஆதரிக்கப்பட வேண்டும் பின்னர் நீங்கள் நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து செயல்பட முடியும் எனவே பல்வேறு உலகளாவிய மாடல்களை ஒப்பிட்டுப் பார்க்க நாம் முயற்சித்த முக்கியமான கொள்கைகள் இவை நம்மிடம் ஒரு அமெரிக்க மாதிரி அல்லது ஆங்கிலோ யு எஸ் மாதிரி உள்ளது இது தலைமை நிர்வாக அதிகாரிகளின் பங்குக்கு நிறைய சலுகைகள் மற்றும் சம்பளம் தலைமை நிர்வாக அதிகாரிக்கு வலியுறுத்துகிறது இரண்டாவது ஜேர்மன் அல்லது ஜப்பானிய மாடலாகும் இது வங்கி அடிப்படையிலானது மூன்றாவது சீன மாடல் இது மிகவும் நேரடியாக இயக்கப்படுகிறது நான்காவது ஒரு இந்திய மாதிரி இந்திய மாதிரியில் நெறிமுறைகள் மற்றும் ஒழுக்கநெறிகள் அதிகம் இது வெளியில் இருந்து செயல்படும் ஒரு கட்டுப்பாட்டாளர் அல்ல ஆனால் நீங்கள் ஒரு நியாயமான முறையில் செயல்பட வேண்டும் என்று உங்களுக்குள் இருப்பதுதான் எனவே சுய ஒழுங்குமுறைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இப்போதெல்லாம் உலகம் மெதுவாக சுய கட்டுப்பாடு அல்லது குழு உணர்வு போன்ற இந்த கருத்துகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வைக்கிறது அல்லது அதற்குள் நேர்மையின் தேவையை உள்ளடக்கியது எனவே இத்துடன் முடித்துக்கொள்வோம்